பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் இன்று நம்மிடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேராசிரியர் கமகோட்டி அவர்கள் அத்துறையின் ஆராய்ச்சிக்கு பற்றி அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் அவர் 15 ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் துறையின் ஒரு ஆசிரியராக இருந்து வருகிறார் எனவே பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி மாணவர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதோடு உலகளவில் தொழில் ரீதியான தொடர்புகளும் கொண்டுள்ளார் ஐ க்கான மென்பொருள் மறுசீரமைப்பு அமைப்புகள் வடிவமைப்பு கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான அமைப்புகள் இன்ஜினியரிங் ஆகியவை அவருடைய ஆராய்ச்சி வட்டங்கள் ஆகும் அவரை இந்த கலந்துரையாடளுக்கு வரவேற்கிரேன் பேராசிரியர் வி காமகோடி நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது இந்தியாவில் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பொறியியல் கல்வி செயல்முறையில் இருக்க விரும்புகிறார்கள் எனவே ஆராய்ச்சியின் அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் துறையின் பாரம்பரிய பகுதிகளாக எவை கருதப்படுகிறது பேராசிரியர் வி காமகோடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் சொல்வது போல உலகில் பல்வேறு மக்கள் விரும்பும் ஒரு துறை உண்மையில் இன்றைய மனிதனின் வாழ்க்கையில் கணினி சாதனங்களின் தலையீடு வேகமாக அதிகரித்து வருகிறது முக்கிய பகுதிகளில் ஒன்று இன்டர்நெட் அப் திங்ஸ் உடல்நலம் நமது அன்றாட நடைமுறை எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியும் அடிப்படையில் ஒரு நபருக்கு சேவை செய்வதற்கு சாதனங்களைப் பயன்படுத்தி கண்காணிப்பு நோக்கங்களுக்காக உண்மையில் பதிவு செய்ய முடியும் எனவே எலெக்ட்ரானிக்ஸ் மற்றும் மின்னணு துறையின் கணிப்பொறி பகுதியே மனிதருடன் நெருக்கமாகி மேலும் பல ஆராய்ச்சி பகுதிகளை உருவாக்கி விட்டது அவை வன்பொருள் மென்பொருள் பயன்பாடுகள் மற்றும் கோட்பாட்டு கணினி அறிவியல் வன்பொருள் ஆராய்ச்சியை பொறுத்தவரை அவற்றின் சந்தை நிலவரம் குறிப்பாக அதன் நுகர்வு சக்தி எடை எவ்வளவு வெப்பம் சிதறடிக்கப்படும் செயல்பாட்டு சூழல் போன்றவை பாரம்பரிய ஆராய்ச்சி பகுதிகள் இரண்டாவது மென்பொருள் பொறுத்தவரை கணினியில் மென்பொருள் உருவாக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை மக்களுக்கு உண்மையில் எப்படி வழங்குவது ஆராய்ச்சி பகுதியாகும் மென்பொருள் இரண்டு வகையாகும் ஒன்று சிஸ்டம் சாப்ட்வேர் இது கணினி இயங்குதளத்தை உள்ளடக்கியது அது கம்பைலரை உள்ளடக்கியது உதாரணமாக சில உருவாக்க சூழல்களுக்கு தெரியும் நாங்கள் அழைக்கின்ற சில வடிவமைப்பு கருவிகளும் பரந்தளவிலான மென்பொருளை உருவாக்குவதற்கு உதவும் கருவிகளை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகிறது மென்பொருளின் அடுத்த அம்சம் வெவ்வேறு சூழல்களுக்கு பொருந்தும் பயன்பாடுகள் கோட்பாட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிப்படையில் நீங்கள் ஒரு சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த குறிப்பிட்ட இயக்க அமைப்பு எடுத்து கொண்ட நேரம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க என்ன வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் சில யோசனைகளைப் பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் தீர்வுகளைச் சுருக்கிக் கொள்ளும் முன் நீங்கள் ஒரு தீர்வை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும்போது கோட்பாடு அடிப்படையில் உங்கள் இறுதி தீர்வு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதைப் பற்றி உங்களுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்குகிறது உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல பாரம்பரியமாக நான்கு முக்கிய ஆராய்ச்சி பகுதிகள் உள்ளன அவை வன்பொருள் மென்பொருள் பயன்பாடுகள் மற்றும் கோட்பாடு ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் பாரம்பரிய சூழலில் உள்ள ஆராய்ச்சி வாய்ப்புகளை சுருக்கமாகவும் தொழில்நுட்ப வடிவத்திலும் கூறி விட்டீர்கள் மரபுவழிப் பகுதிகளில் கூட என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி சமீபத்திய தகவல்கள் உங்களுக்குத் தெரியும் எனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆராய்ச்சி மேற்கொள்ள புதிய சமீபத்திய பகுதிகள் என்ன பேராசிரியர் வி காமகோடி ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்டர்நெட் அப் திங்ஸ் தற்போது புதிதாக அதிகம் கவணம் செலுத்தப்படும் ஆராய்ச்சி பகுதியாக உள்ளது அடிப்படையில் நான் ஏதாவது கண்காணிக்க வேண்டும் என்று உள்ளது நான் எந்த நோக்கத்திற்காகவும் அவர்களுக்கு தரவுகளை உணர வேண்டும் உதாரணமாக நான் போக்குவரத்து கண்காணிக்க வேண்டும் நான் மாசு அளவு கண்காணிக்க வேண்டும் நான் வெப்பநிலை கண்காணிக்க வேண்டும் சுனாமி வருவதை கண்காணிக்க வேண்டும் இப்போது நான் அந்த தரவை எப்படி உணர்கிறேன் அதை எப்படி எடுத்துக்கொள்வது மற்றும் அதை உலகளாவிய கண்காணிப்பு இடத்திற்கு அனுப்புவது நெட்வொர்க் தொடர்பு கொள்ளுதல் பின்னர் யாரோ ஒருவர் அந்த தரவைப் பயன்படுத்தி சுனாமி பற்றி எச்சரிக்கலாம் அதிக நச்சு பற்றி எச்சரிக்கலாம் தரவுகளின் அடிப்படையிலான ஒரு முடிவை எடுக்கும் யாராவது இருக்க வேண்டும் எனவே இணையத்தின் இந்த முழு கருத்தும் ஆராய்ச்சியில் பாரம்பரிய சவால்களில் பல சவால்களைத் திறந்து விடுகிறது உதாரணமாக சென்சார் ஒரு குறுங்குழுவாத தலைப்பு ஆகும் ஒரு கட்டடத்தின் கட்டமைப்பு நலத்தை கண்காணிக்க சிவில் என்ஜினியருடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறேன் ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் கார் விரும்பும் போது ஐசி என்ஜினீயர் I Engineer உதவுகிறார் இவை அனைத்தும் இன்டெர்டிசிப்ளினேரி ஆராய்ச்சி வாய்ப்புகள் ஆகும் தரவு சேகரிப்பு புள்ளிகள் இப்போது நான் திறம்பட மற்றும் துல்லியமாக தகவல் பிடிக்க எப்படி என்று ஒரு ஆராய்ச்சி வருகிறது அணைத்து தகவல்களும் கிடைத்தவுடன் அதை பரிசீலித்து நடைமுறை படுத்த வன்பொருள் தேவை வன்பொருள் செயல்பாடு விரைவாக இருக்க வேண்டும் இது சவாலாக உள்ளது தரவை கண்காணிக்க நான் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சேவையகத்தை வைக்க முடியாது என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் வி காமகோடி எனவே எனக்கு சூரிய சக்தியில் இயங்கும் சிறிய அளவிலான கண்காணிப்பு கருவிகள் வேண்டும் அது சில செயல்பாடுகளை முடித்து தகவல்களை சர்வருக்கு அனுப்ப வேண்டும் இது கணினி தொடர்பு துறையில் ஒரு ஆராய்ச்சி பிரச்சனை நெட்வொர்க் இணைப்பு பல இடல்களில் இல்லாமலும் இருக்கலாம் அதிக உயரத்தில் இருக்கலாம் அனாலும் எனக்கு தேவையான தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் இது ஒரு சவால் இப்போது இன்டர்நெட் அப் திங்ஸ் பகுதியில் தகவல்கள் கிடைத்தவுடன் அதை விரைவாக கையாள்வது மற்றும் ஒரு சவால் ஆகும் உதாரணமாக ஒரு கண்காணிப்பு ட்ராஃபிக் ஜாம் இருப்பதை சில நொடிகளில் மிகவும் துல்லியமாக எனக்கு சொல்ல வேண்டும் 1 மணிநேரத்திற்கு பின்னர் சொன்னால் அது பயன் இல்லை எனவே அந்த தரவு விரைவாக குவிந்து தரவைப் பற்றி சில முடிவுகளை எடுக்க வேண்டும் தகவல் அறிவியல் டேட்டா அனாலிசிஸ் தகவல் சென்சார் என பல மிக முக்கியமான ஆராய்ச்சி இந்த துறையில் உள்ளது நீங்கள் அந்த துறையில் பார்த்தால் இப்போது நான் தகவல்களை செயல்படுத்த மென்பொருள் உள்ளது நான் உண்மையில் டேட்டா பிரித்தெடுக்க பயன்பாடுகள் எழுத வேண்டும் மில்லியன் கணக்கான தரவுகளை பார்த்து முடிவு எடுப்பது கடினம் பல சூழ்நிலைகளை கண்காணிக்க வேண்டும் இதற்கு மச்சின் லேர்னிங் பயன் படுத்தலாம் இங்க தகவல்களின் முறை அறிந்த இயந்திர கற்றல் என்ஜினீர்ஸ் அதிகம் தேவை படுகிறார்கள் இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது இப்போது தகவல் பாதுகாப்புக்காக என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபரின் இருதய இயக்கத்தை கண்காணித்து அதன் தகவல்களை மருத்துவருக்கு அனுப்பும் தொலைதூரமாக இயங்கக்கூடிய ஒரு சாதனம் இப்போது செய்யப்படுகிறது அது உங்கள் இதய அளவுருக்கள் எடுக்கும் அது நெட்வொர்க் வழியாக அனுப்பும் மற்றும் மருத்துவர் கண்காணிக்க முடியும் இப்போது யாராவது இந்த நெட்வொர்க் கில் ஊடுருவி இருந்தால் ஒரு ஹேக்கர் இந்த நெட்வொர்க் கில் ஊடுருவி பேஸ்மேக்கரை நிறுத்த முடியும் இது ஒரு இணைய கொலை ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஓ சரி காமகோடி எனவே உங்கள் மின்னணு பயன்பாடு நமது உடலுக்குள் அதிகம் படர்வது நமது வாழ்க்கையின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்குகிறது பாதுகாப்பு என்பது ஒரு பழக்கம் நீங்கள் மனிதனாக இருந்தால் அந்த பழக்கம் 5 வயதில் ஊக்குவிக்கப்படவில்லையெனில் நீங்கள் பின்னர் அதைக் கற்பிக்க முடியாது இது தமிழ் FL என்று கூறுகிறது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் ஆமாம் காமகோடி இவற்றையெல்லாம் நாம் தமிழ் மொழியில் பார்ப்போம் எனவே 5 வயதில் நீங்கள் பழகும் பழக்கம் ஒன்று இருக்கும் ஆனால் இப்போது கணினிகள் இப்போது அரை நூற்றாண்டுக்குள்ளாகவே சொல்லப்பட்டிருக்கின்றன மென்பொருள் உருவாக்கம் தொடங்கியது நான் இருவரும் பிறப்பதற்கு முன்பே 1960 களின் பிற்பகுதியில் பெரிய மென்பொருள் உருவாக்கம் தொடங்கியது இப்போது வரை மக்கள் மத்தியில் பெரிய வழியில் பாதுகாப்பு எண்ணம் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி பேராசிரியர் வி காமகோடி அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த மொபைல் போன் பாதுகாப்பாக உள்ளதா நான் உங்களிடம் கேட்டால் எனக்கு பதில் இல்லை இந்த மொபைல் தொலைபேசியில் தகவல் திருட முடியுமா யாரேனும் ஹேக் செய்து தனிப்பட்ட விவரங்களை பெற முடியுமா இதற்கெல்லாம் எனக்கு பதில் கிடைப்பதில்லை அடிப்படையில் அதன் பாதுகாப்பை உறுதி படுத்த முடிவதில்லை இணையம் தீங்கிழைக்கும் காரணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்பதால் இன்று ஏற்பட்டுள்ள இன்டர்நெட் வளர்ச்சியால் தகவல் பாதுகாப்பு முக்கிய ஆராய்ச்சிகளில் ஒன்று என வளர்ந்து வருகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி பயன்பாடு மென்பொருள் மற்றும் இயந்திர கற்றல் ஆகியவற்றை பார்த்தோம் அடுத்தபடியாக லார்ஜ் ஸ்கேல் கம்ப்யூட்டிங் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உயர் செயல்திறன் கணிப்பொறி அழைக்கப்படுவது என்னவென்றால் கம்ப்யூட்டர் கடிகார அதிர்வெண்ணை அதிகரிபதாகும் 3 முதல் 3 5 Ghz காட்டிலும் அதிக வேகமாக இயங்கும் எந்த சி யூ நாம் பார்க்கவில்லை ஏனனில் மின்சாரம் நேரடியாக அதிர்வெண்களுக்கு நேர்மாறாக இருப்பதால் அதிர்வெண்ணை அதிகரிக்கச் செய்தால் அது சி யூ வை எரித்து விடும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி இப்போது ஒரு சி யூ வில் இருந்து பல சி யூ மாதிரிகள் வரை சென்றிருக்கிறார்கள் எனவே 10 Ghz உங்களுக்கு வழங்க முடியாது ஆனால் நான் உங்களிடம் 2ghz திறனுடைய 4 சி யூ களை உரிமைடன் கொடுக்க முடியும் எனக்கு இது சாத்தியம் இப்போது உண்மையில் 1 கோர் கொண்ட சி யூ எங்கும் காண முடிவதில்லை அனைத்து பல கோர் ஆகும் நான் பல கோர் கொண்டிருக்கும் கணம் பிறகு நாம் ஆராய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் எல்லா 4 கோர்களை எப்படி ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் எனவே உங்கள் திட்டம் ஒரு தொடர்ச்சியான நிரலாக இருந்தால் முதல் படி நிறைவேற்றப்படும் எனவே நான் நினைக்கிறேன் நான் 100 எண்களை சேர்க்க விரும்புகிறேன் முதல் எண்ணை இரண்டாவது எண்ணை மூன்றாவது எண்ணுக்கு பிறகு நான்காவது எண் வரை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இது ஒரு தொடர்ச்சியான நிரலாகும் இப்போது நான் 25 எண்களின் ஒவ்வொன்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும் முதல் செயலியை 25 ஐ சேர்க்க இரண்டாவது செயலியை 25 ஐ சேர்க்க மூன்றாவது செயலி 25 ஐ சேர்க்கவும் அதன் விளைவாக சேகரிக்கவும் ஒரு பதில் கொடுக்கவும் இணைமயமாக்கம் இப்போது மற்றொரு முக்கிய வட்டாரமாக மாறிவிட்டது எனவே நாம் ஒரு முக்கிய வேலைத்திட்டத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அதை ஒரே சமயத்தில் நிறைவேற்றவும் அதன் விளைவுகளை வழங்கவும் முடியும் என்பதை பார்க்கவும் சுருக்கமாக இவை அனைத்தும் உங்களுக்கு ஆராய்ச்சி புதிய ஆராய்ச்சிப் பகுதிகள் என்று தெரிந்திருக்கின்றன இவை மேடையில் மிகவும் ஆரம்பமாக இருக்கின்றன மேலும் தங்க சுரங்கங்கள் போல மக்களுக்கு திறந்த பிரச்சினையின் நிறைய உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மிக நல்ல கோட்பாடு மிகவும் முழுமையான முன்னோக்கு இன்றைய கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பொறியியலின் மிகவும் விரிவான முன்னோக்கு ஒருவேளை இந்த உறவில் நீங்கள் இருவரும் குறிப்பிட்ட பாரம்பரிய பகுதிகள் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரை வரும் நவீன பகுதிகள் தெரியும் என்பதால் நீங்கள் தொழிற்துறையைப் பார்த்தால் ஒரு எம் பட்டத்தை நிறைவு செய்யும் ஆராய்ச்சி மாணவர்களின் முன்னோக்கு என்னவென்றால் கணினி விஞ்ஞானத்தில் என்னென்ன செயல்கள் நடைபெறுகின்றன என்பது இன்னும் உடனடி ஆர்வம் தொழிற்துறைக்கு நீங்கள் தெரிந்துகொள்ளும் மாணவர்களிடம் ஆராய்ச்சி செய்தால் உடனடியாக அவர்கள் விண்ணப்பங்களைப் பார்க்க முடியும் பேராசிரியர் வி காமகோடி எனவே தொழில் ரீதியாக அடிப்படையில் இன்றைய தினம் ஆராய்ச்சிக்கான பகுதிகள் பரவலாக வகைப்படுத்தலாம் உதாரணமாக பாரம்பரிய வன்பொருள் வடிவமைப்பில் குறைத்த சக்தியில் பல்வேறு சூழல்களுக்கு பொருந்தக்கூடிய வன்பொருள் எவ்வாறு தயாரிப்பது ஆகையால் இன்றைய தினம் செய்யக்கூடிய ஒன்று நீங்கள் ஒரு இணைய பயன்பாட்டை எடுத்துக் கொண்டால் உதாரணத்திற்கு சில பாக்கெட்டுகளை வழி நடத்துவது ஒரு கணினி ஆகும் சிறிய அளவிலான பயன்பாட்டு சாதனங்களை உருவாக்குவது முக்கியம் குறைந்த அளவிலான சக்தி உயர் செயல்திறன் வன்பொருள் மற்றும் இந்த கணிப்பொறிகளின் வெவ்வேறு மாதிரிகள் ஆகியவற்றின் வன்பொருள் வடிவமைப்புகளைத் தேடும் தொழில் நுட்பம் கொண்ட ஒரு தொகுதியினர் இருக்கிறார்கள் இன்று தோராயமான கணிப்பீடு சீரற்ற கம்ப்யூட்டிங் நான் புனின் கம்ப்யூட்டிங் எனவெவ்வேறு கணக்கீட்டு மாதிரிகள் உள்ளன இந்த முக்கிய தொழில் நுட்பத்தில் உள்ள ஆய்வகங்கள் இதை ஆழமாகப் பார்க்க ஆரம்பித்துவிட்டன எனவே இது ஒரு வரி பின்னர் இரண்டாவது வரி அமைப்புகள் மிகவும் சிக்கலாகி வருகின்றன எனவே நான் எப்படி ஒரு சிக்கலான அமைப்புமுறையை சோதிப்பது 1985 ஆம் ஆண்டு என் பி டெக் பாடத்திட்டத்தில் முழு செமஸ்டர் படித்ததை இன்று முதல் வாரத்தில் நான் அதே விஷயத்தை கற்பிக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் வி காமகோடி வரலாற்றை மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் பெரிய சவாலாக உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் முன்னேற்றம்தான் காமகோடி முன்னேற்றம் மிகவும் விரைவாக உள்ளது நான் முழு செமஸ்டர் படிப்பேன் அதை இங்கே ஒரு வாரத்திற்குள் கற்பிக்க வேண்டும் எனவே முக்கியமாக அமைப்புகள் மிகவும் சிக்கலானவையாகவும் அத்தகைய அமைப்புகளை எவ்வாறு மாதிரியாகவும் அத்தகைய அமைப்புகளை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதையும் ஆராய்ச்சி பகுதியாகும் வன்பொருள் எடுத்துக்கொண்டால் கடின கோர் வடிவமைப்பு மற்றும் கடின கோர் மாடலிங் மற்றும் இந்த இரண்டு திறந்த பிரச்சினைகள் நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய உள்ளன எனவே இந்த ஒரு தொகுப்பு இப்போது நாம் கணினி பக்கத்திற்கு வருகையில் இயங்குதளம் இயங்குதளத்தில் பணிபுரியும் சில குழுக்கள் உள்ளன நாட்டில் சில தனிநபர்கள் உண்மையில் கர்னலுக்கு சென்று கர்னலுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் உலகெங்கிலும் மிகக் குறைவாகவே 1 சதவிகிதம் பேர்தான் முயற்சிக்கின்றனர் ஏனென்றால் அது மிக சிக்கலானது கர்னல் நிலை மற்றும் கம்பைலர் அடிப்படையில் உகந்ததாக்குதல் மற்றும் கணினி நிரலாக்க விஷயங்களைப் போன்ற இந்த வகை சிக்கல்களில் மக்கள் பணிபுரியத் துவங்கினால் அது மிகவும் முக்கிய ஆராய்ச்சி வேலைகளில் போவதால் அது ஒரு ஆசிரிய நிலை அல்லது தொழில் நிலை அல்லது ஒரு அரசு ஆராய்ச்சி நிறுவன பதிப்புகள் கூட எனவே இது மிக மிக சுவாரஸ்யமான பிரச்சனையாக ஆராய்ச்சி அடிப்படையில் பிரசுரம் அடிப்படையில் வாழ்வின் அடிப்படையில் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்த விஷயம் பயன்பாடுகள் இன்றைய பயன்பாட்டு வாரியாக நீங்கள் இரு முடிவடைந்தால் ஒன்று யானை என்பது தரவு அறிவியல் ஆகும் இன்றைய தரவு அறிவியல் இன்று நம் நிறுவனத்தில் 16 துறைகள் இருந்தால் ஒவ்வொன்றிற்கும் ஒரு டேட்டா சயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளது இன்று நாம் தரவுத் தள ஆய்வகத்தை 22 அல்லது 27 ஆசிரிய உறுப்பினர்களாக கொண்டுள்ளோம் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் இன்று அது ஒரு முடிவுக்கு உள்ளது என்று பெரிய துறையில் உள்ளது இந்த ஸ்பெக்ட்ரம் மற்றொரு முடிவு நாம் இந்த இன்டர்நெட் அப் திங்ஸ் வகை சாதனங்கள் உள்ளன இன்டர்நெட் அப் திங்ஸ் இல் நினைவகம் மிக சிறியதாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் நான் பெரிய அளவிலான திட்டங்களை எழுத முடியாது நான் மிகவும் திறமையான கோடிங் திறமையான வேண்டும் குறியீட்டு நுட்பங்கள் மற்றும் போன்ற விஷயங்களை அதனால் ஒரு மிக பெரிய இன்று என்று சாதனங்கள் சிறிய திட்டங்கள் அந்த வகையான எழுதி அது ஒரு பெரிய திறன் மற்றும் நாம் அதை பார்க்க வேண்டும் எனவே பயன்பாட்டின் பக்கத்திலிருந்து வன்பொருள் நீங்கள் பார்த்தால் நீங்கள் கணினி மென்பொருட்களைப் பார்த்தால் பயன்பாடுகளைப் பார்க்கிறீர்கள் இவை அனைத்தும் பெரிய ஆராய்ச்சிகள் மற்றும் நிச்சயமாக கணினி பயன்பாட்டு பக்கத்திலும் இந்த வகையான இணை நிரல்கள் எழுதுவதும் ஒரு திறன் மற்றும் மிகவும் சில உலகெங்கிலும் உள்ள மக்கள் இந்த வகையான வெளிப்பாடுகளைக் கொண்டுள்ளனர் மிக சில பல்கலைக்கழகங்கள்கூட இணையான கட்டமைப்பு மற்றும் இணையான அல்காரிதம் படிப்புகள் போன்ற வகைகளை வழங்குகின்றன எனவே அவை இங்குள்ள பெரிய ஆய்வு ஆர்வங்கள் மற்றும் யாரோ இந்த அம்சத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவை 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை செலவழிக்கப்பட்டு அவர்கள் புதியவைகளை சிந்திக்கக்கூடிய உலகம் பத்திரிகைகளில் சிலவற்றை வெளியிடுவது ஒருவிதமான மென்பொருளை எழுதுவதற்கு நான் முன் இதை ஒரு பெரிய எதிர்காலம் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பல மாணவர்கள் வந்துள்ளனர் மற்றும் பட்டதாரி உங்கள் குழுவில் நேரடியாகவோ அல்லது பல குழுக்களுடனோ பார்த்திருக்கிறோம் உங்கள் கருத்துப்படி மாணவர்கள் வெற்றிகரமான தேடலில் முன்னேற்றம் அறிய ஆராய்ச்சி அளவீடுகள் உள்ளன உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு இரண்டு பார்வையாளர்களைப் பார்க்கும் அளவுருக்கள் என்னவென்பது மாணவர்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றிகரமாக சிந்திக்க வேண்டும் என்பதைக் கருத்தில் கொள்ளுமா காமகோடி நீங்கள் இந்த கேள்வியை 2001 2010 2015 ஆம் ஆண்டுகளில் கேட்டிருந்தால் என் பதில்கள் வேறுபட்டிருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி 2015 பதில் அல்லது ஒருவேளை 2020 பதில் இன்று நான் ஒரு வன்பொருள் பொறியாளராக இருக்கிறேன் என்று நன்றாக சொல்ல முடியும் வன்பொருளை அடிப்படையாகக் கொண்டு நான் ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமே செல்லமுடியும் என் தொழில் வாழ்க்கையை வெற்றிகரமாக வைத்திருக்க முடியும் ஆனால் அந்த தொழில் வாழ்க்கையை 6 முதல் 7 வருடங்கள் வரை நீடித்திருக்கலாம் இன்று நான் ஒரு வன்பொருள் பொறியியலாளர் அனைத்தையும் இன்று குறுக்கு அடுக்கு என்று சொல்ல முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் வி காமகோடி எனவே நீங்கள் பாரம்பரிய கணினி விஞ்ஞானத்தைக் கவனிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுக்கும் எந்த சாதனமும் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் என்று அழைக்கப்படும் ஏதாவது ஒன்றைக் கொண்டிருக்கும் மேலும் அது டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பற்றி பேசுகிறேன் ஒரு மைக்ரோ கட்டமைப்பு பிறகு ஒரு இயங்கு பின்னர் கணினி மென்பொருள் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டாக வெப்பநிலை கட்டுப்பாட்டின் சுற்றமைப்பு மட்டத்தில் நான் முழு ஸ்டேக் அறிந்து கொள்ள வெப்பதை உணரும் கம்பைலர் டிஜிட்டல் சர்குட் இயங்குதளம் வேண்டும் எனக்கு தேவையான வெப்ப விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நான் ஒரு வெப்ப விழித்திரை டிஜிட்டல் சுற்று வேண்டும் எனவே எங்கு வேண்டுமானாலும் நான் கம்ப்யூட்டரில் செய்ய விரும்பும் எதையும் நான் ஸ்டாக் முழுவதையும் அறிந்திருக்க வேண்டும் பிறகு நீ மட்டும்தான் பெறுகிறாய் நீ ஒரு முழு மனிதனாக மாறுகிறாய் உனக்கு அந்த அறிவு இல்லை என்றால் அது சில நேரங்களில் உனக்கு தெரியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஓகே பேராசிரியர் வி காமகோடி நீங்கள் சில நேரங்களில் தைரியமாக இருக்க முடியும் எனவே என் வெற்றி என்பது எனது மாணவர் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கும் உண்மை ஆகும் டிஜிட்டல் சர்குட் மைக்ரோ கட்டமைப்பு இயக்க முறைமை கணினி மென்பொருள் பயன்பாடு என இந்த 5 தில் எதாவது சில மேம்பாடு வேண்டும் ஆனால் அவர் திறமைசாலி என்று நிரூபிக்க வேண்டும் இது சவாலானது பொதுவாக நான் விவேகமான கேள்விகளைக் கொடுக்கிறேன் ஆனால் அது செயல்படுத்த 2 பில்லியன் டாலர்களை எடுக்கும் எனவே அது பொறியியல் அல்ல நான் ஒரு வன்பொருள் செய்ய வேண்டும் அது சந்தையில் விற்கவும் திறம்பட செயல்படுத்த முடியும் என்று ஒரு அமைப்பு செய்ய வேண்டும் எனவே ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கலாம் ஆனால் இயந்திர செலவு 1 பில்லியன் டாலர் என்றால் ஒருவேளை 1 நபர் மட்டுமே அதை வாங்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி ஆகையால் அது வெற்றி பெறாது எனவே செலவு செயல்திறன் இரண்டையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் மேலும் முழு ஸ்டாக் அறிந்திருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது மற்றும் சாத்தியமானதாக இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இப்போது ஒரு சூழலில் வெற்றிகரமாக அர்த்தம் என்னவென்றால் எப்பொழுதும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஒரு எம் பட்டம் அவர்கள் இப்பகுதியில் நிபுணராக உள்ளனர் ஒருவேளை அவர்கள் எந்த வகையான நிலைகளைத் தாண்டி செல்ல முடியும் என்பதையும் முன்கூட்டியே பட்டப்படிப்பில் மாணவர்கள் தெரிந்தால் நன்றாக இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம் எஸ் மற்றும் பி முடித்த மாணவர்களுக்கு என்ன நிலைகள் கிடைக்கும் காமகோடி சரி என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் ஒபிசொல்லுதே தியரி பி பின்னர் அதில் எந்த விதமான செயல்களிலும் செய்யவில்லை ஆனால் எனக்கு வேலை கிடைத்தது செயலி சரிபார்ப்பில் இருக்கும் தொழில்துறையில் முற்றிலும் வன்பொருளாக உள்ளது நான் திரும்பி வந்து இங்கே வீ ஐ செய்தேன் இன்று நான் ஒரு நிதி வங்கிக்காக ஆலோசனை செய்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி நான் கோட்பாடு எடுத்து கொண்டதால் எந்த இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்காமல் போனதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி நான் வெற்றிகரமாக இருக்கிறேனா இல்லையா என்று சொல்ல இன்னும் சில வருடங்கள் ஆகும் ஆனால் இன்று நான் கஷ்டங்களை உணரவில்லை ஏனெனில் நான் கோட்பாட்டை எடுத்துக்கொண்டேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிகவும் பரந்ததாக இருப்பதாக நான் கருதுகிறேன் உண்மையில் நமது சொந்த நிறுவனத்திலிருந்து வேதியியல் பட்டதாரிகளே சிறந்த மென்பொருள் பொறியியலாளர்களை பார்த்திருக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி சுவாரஸ்யமாக மென்பொருள் துறையில் அமேசான் யாகூ மற்றும் இந்த வகையான தளங்கள் எனக்குத் தெரிந்த மூன்று பெரிய காட்சிகளில் அறிந்திருக்கிறேன் ஒரு மென்பொருளை இத்தலங்களில் பதிவேற்றம் செய்தவுடன் அடுத்த சில நொடிகள் ஒரு மில்லியன் வெற்றி இருக்கும் உங்கள் மென்பொருள் வேலை செய்கிறதா இல்லையோ சில நொடிகளில் தெரியும் இந்த வகையான திட்டங்களை கையாளவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத வேறு நபர்கள் ஆகும் எனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத நபர்களுக்கே இவ்வளவு வாய்ப்பு இருக்கும் பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் COMPUTER SCIENCEல் சிறிது ஆற்றல் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எனவே குறைந்த பட்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள் எதைப் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி என்ன பகுதி காமகோடி தரவு கட்டமைப்புகள் வழிமுறைகள் நிரலாக்க மொழிகள் கணினி கட்டமைப்பு இயக்க முறைமைகள் போன்ற சில முக்கிய படிப்புகள் உள்ளன அடிப்படையில் இந்த தன்னியக்கக் கோட்பாடு இளங்கலை அளவில் அல்லது முதுகலை பட்டப்படிப்பில் ஒவ்வொன்றிற்கும் மிக தரமான உரை புத்தகங்கள் உள்ளன மேலும் நஃபிடெல் விரிவுரைகள் நிறைய உள்ளன தீர்க்கப்பட வேண்டிய பல சிக்கல்கள் உள்ளன நான் மற்ற துறைகளை பற்றி தெரியாது ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி மிகவும் சுவாரசியமான ஒரு விஷயம் இந்த புத்தகங்களின் இறுதியில் பயிற்சி பிரச்சினைகள் இருக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியர் அல்லது மாணவர் என்பதை மக்கள் இந்த பயிற்சி பிரச்சினைகளை நீங்கள் கற்பிக்கும் அல்லது ஆராயத் தொடங்குவதற்கு முன்பே பயிற்சி நிறைவு செய்ய வேண்டும் அந்த விஷயங்கள் முடிந்தால் அந்த அடித்தளம் வலுவாக இருக்கும் பிறகு நீங்கள் எதையும் ஆராயலாம் எனவே தரவு அறிவியல் எடுத்தால் நான் வேறு எதையும் செய்ய முடியாது என்ற அனைத்து கவலையும் மறைத்து போயிற்று பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி நீங்கள் நல்ல அஸ்திவாரங்களைக் கொண்டிருப்பின் சில ஆண்டுகளுக்குள் கற்றுக் கொள்ளலாம் மற்றும் உருவாக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாஸ்டர் பட்டத்தைத் முடித்து வெளியேறும் மாணவர்களுக்கு இது சிறந்த அறிவுரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பொறியியலில் ஆராய்ச்சிக்கு மாணவர்களுக்கு பிரச்சனைகள் என்ன உங்கள் ஆலோசனைகள் என்ன அவை எவ்வாறு கையாள வேண்டும் காமகோடி ஆமாம் பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையினுள் நுழையும் அனைத்து மக்களுக்கும் என் ஆலோசனையுடன் நான் அதே ஆராய்ச்சி முறையை நிச்சயமாக சிறிது நேரத்திற்கு ஒருங்கிணைத்து வருகிறேன் மேலும் திணைக்களத்தின் கூறுகளின் போது நான் வலியுறுத்துகிறேன் நீங்கள் நினைப்பதைத் தொடர்புகொள்ளும் மொழியை நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாது எனவே நான் சிந்திக்க ஆரம்பித்தாலும்கூட சில மொழியில் நான் நினைக்கிறேன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கருத்துக்கள் பற்றி சிந்திக்க விரும்பினால் நான் கணினி தொடங்க வேண்டும் என்றால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் கணினி பற்றி எதுவும் யோசிக்க முடியும் இப்போது இந்த அடிப்படையில் நீங்கள் சாதாரணமாகப் புரிந்து கொள்ளும் முறை சரியானதா மாணவர்களுடனும் கூட பட்டதாரி ஆசிரியர்களுடனும் கூட நான் பார்க்கும் பிரச்சனை எல் ஜி யிலிருந்து பிளஸ் 2 வரை ஏதாவது ஒன்றை விவரிக்க வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜி நுழைவு பின்னர் பிளஸ் இறுதி பரீட்சை தொடங்க பின்னர் சில எட்டாவது நிலையான அரை ஆண்டு மற்றும் மூன்றாவது நிலையான காலாண்டு கருத்துக்களின் அமைப்பு ஒரு அல்ல அது மிகவும் மிகவும் ஜிக் ஜாக் தான் அந்த பகுதியில் ஏற்பாடு என்ன அர்த்தம் நான் ஒரு ஆராய்ச்சி தாளில் எழுத அல்லது நீங்கள் ஒரு முறையை ஒழுங்கமைக்க வேண்டும் மற்றும் நீங்கள் செய்ய வழி அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொழி கற்று மற்றும் நான் கடுமையாக ஒரு நிச்சயமாக உள்ளது டிஸ்க்ரீட் கணிதம் என்று அழைக்கப்படுகிறது தனித்துவ கணிதம் நஃபிடெல் இரண்டு தொகுப்புகள் உள்ளன என்று நினைக்கிறேன் பேராசிரியர் கமலா கீர்த்திவாசன் ஒன்று நீங்கள் அதை பயன்படுத்த மற்றும் சிறந்த பிரச்சினைகள் மற்றும் தனி கணித புத்தகங்கள் உள்ளன ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் எடுத்துக் கொண்டு நஃபிடெல் விரிவுரையைப் படியுங்கள் மற்றும் discrete கணிதத்துடன் உங்களை மிகவும் முழுமையாகப் புரிந்து கொள்ளுங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தந்தையாக இருக்கும் கிணுத்த மூலமாக இன்னொரு புத்தகம் உள்ளது அவர் கான்கிரிட் கணிதம் என்று எழுதியுள்ளார் டிஸ்க்ரீட் மேத்ஸ் கான்கிரீட் மேத்ஸ் இந்த வகையான வகைகளில் காணப்பட்டால் சில புத்தகங்கள் சிலவற்றில் குறைந்தபட்சம் 20 சதவிகித பிரச்சனைகளை தீர்க்கின்றன அவை அவர்களுக்கு யோசனையின் அமைப்பு கொடுக்கும் எனவே நான் ஒரு சான்று எழுத விரும்புகிறேன் நான் எப்படி இருக்க வேண்டும் நான் என்ன சான்று நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் நான் படிப்படியாக அறிவேன் இவை அனைத்தும் வரும் அந்த சிந்தனையின் தெளிவு எனக்குக் கிடைத்த தருணத்தில் அது எப்போதுமே மிக எளிதாக தோன்றும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இது ஒரு பிரச்சனையாக மக்கள் முகம் மற்றும் எப்படியாவது நாம் அனைவரும் நம்முடைய பி திட்டத்தை செய்தபோது நாங்கள் எங்கள் வழிகாட்டிகளைக் கேட்பதற்குப் பயன்படுத்துகிறோம் எனவே என் வழிகாட்டி ஒரு பேராசிரியராக இருந்தார் பேராசிரியர் பாண்டுரங்கன் இந்த விஷயங்களை எல்லாம் 300 400 நிலையான புத்தகத்தில் உள்ள பிரச்சனைகள் அதைப் போன்ற ஏதேனும் ஒன்றை உருவாக்கிவிட்டோம் இப்போது அந்த வகை கட்டளை முயற்சி நம் நவீன மாணவர்களுடன் எடுபடவில்லை நாங்கள் பெற்றோர் பாத்திரத்தையோ அல்லது சர்வாதிகாரியாகவோ மாற விரும்பவில்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொழி வர இந்த இரண்டு புத்தகங்களையும் பார்க்க அவர்களைக் கேட்டுக்கொள்வோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி அது வந்தால் எந்த விஷயமும் எளிதாகிவிடும் ஏனென்றால் எப்படி யோசிக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்தால் ராக்கெட் சயின்ஸ் போல சிந்திக்க முடியும் இது ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த உரையாடலில் சில நூற்றுக்கணக்கான இலக்கண பிழைகள் சொல்லியிருக்கலாம் முக்கியமாக நாம் நம்பிக்கையுடன் சரியானதை வெளிப்படுத்த முடியுமா எனவே உண்மையான ஒரு ஷேக்ஸ்பியர் ஆங்கிலம் இங்கு தேவையில்லை தெளிவான சான்றுகளை எழுதவும் கருத்துக்களை தெளிவாகவும் கணினி அறிவியலின் மொழியில் தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் அவற்றை அவர்களுக்குத் தேவை டிஸ்க்ரீட் கணிதத்திலும் கான்கிரீட் கணிதத்திலும் இந்த வகையான பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும் கணிதத்தை நோக்கி ஒரு பெரிய படி செய்துள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி மற்றும் டோனால்ட் குந்த் புத்தகத்தின் கான்கிரீட் கணிதத்தை நாம் பின்பற்ற வேண்டும் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர விரும்புவோருக்கு என் பொது மருந்து பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சிறந்தது பெரியது பெரியது எந்தவொரு பொறியியல் துறையிலும் நான் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த பணி நிறைய இருக்கிறது ஆராய்ச்சி மாணவர் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதைப் பற்றியும் நிறைய பேர் பேசுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே மாணவர்களிடமும் மற்ற குழு உறுப்பினர்களுடனும் கூட்டங்களைக் கொண்டிருக்கும் கூட்டங்களும் மிக முக்கியமான அம்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறியியலில் இதே போன்ற சாதாரணமான கேள்விக்கு பதில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி மாணவர் தங்கள் வழிகாட்டிகளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அங்கு ஒரு தொடர்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியுமா பேராசிரியர் வி காமகோடி வழிகாட்டிகளை சந்திப்பதை விட சக குழுமத்தை சந்திப்பது மிகவும் முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி பின்னர் எல்லாவற்றிற்கும் ஒரு வருடமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக எங்கள் நிறுவனத்தில் பேராசிரியர் முத்து கிருஷ்ணனுடன் டிஸ்ட்ரிபூட்ட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு பாடத்தை செய்தேன் அவர் ஓய்வு பெற்றார் ஆனால் நான் சென்றபோது முதல் வினாடி வினா அவர் என்ன சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை விஷயத்தை எப்படி கையாள்வது என்பது எனக்குத் தெரியாது என்றாலும் நான் நியாயமான மதிப்பெண்கள் பெற்றேன் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இல்லை எனது பேராசிரியர் என்னிடம் அடையாறு சமிக்ஞைக்கு சென்று போக்குவரத்து எவ்வாறு நகரும் என்பதைக் 2 3 நாட்களுக்கு காணவும் என்றார் பிறகு நன் டிஸ்ட்ரிபூட்ட் கம்ப்யூட்டிங்கில் பற்றி மேலும் புரிந்து கொண்டேன் அது உண்மைதான் எனவே எப்படி ஒருங்கிணைப்பு நடக்கும் எப்படி கடிகாரம் வேலை செய்யும் எப்படி சமிக்ஞைகள் வேலை செய்யும் சமிக்ஞைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன நடக்கிறது ஒரு தாமதம் இருந்தால் என்ன நடக்கும் பல விஷயங்கள் பற்றி பேச டிஸ்ட்ரிபூட்ட் கம்ப்யூட்டிங்கில் சிறந்த படமாகும் எனவே கண்காணிப்பு மிகவும் முக்கியமானது D ஆகியவற்றில் இருந்து சுமார் 40 மாணவர்களைக் கொண்ட குழு ஒன்று உள்ளது அதன் பின்னர் நாங்கள் 5 பேராசிரியர்களாக இருக்கிறோம் எங்கள் ஆய்வகத்தில் 4 பேராசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது ஆய்வகத்தில் 100 முதல் 120 பேர் வரை உள்ளோம் அது மிகவும் நல்லது கிட்டத்தட்ட இரண்டு மாணவர்கள் தங்கள் தாள்களை ஒருவருக்கொருவர் மறுபரிசீலனை செய்து எங்கள் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்குகிறார்கள் மேலும் நாங்கள் இப்போது வளர்த்து விட்டோம் ஏனெனில் நாங்கள் பி செய்த போது 20 25 என்பது ஒரு வகுப்பில் மாணவர் எண்ணிக்கை இன்று 3 மடங்கு உயர்ந்துள்ளது S தொழில்நுட்ப திட்டங்கள் வளர்ந்துவிட்டன எங்கள் ஆராய்ச்சிப் பகுதிகள் வளர்ந்துள்ளன பல திட்டங்கள் உள்ளன ஒரு ஆசிரியராக நாம் ஒரு மாணவருக்கு செலவழிக்கும் நேரம் குறைந்து விட்டது ஆனால் இதை எப்படி ஈடு செய்வது என்பது ஒரு பெரிய அணி மற்றும் குழு உறுப்பினர்கள் தொடர்பு ஆகும் எனவே இன்று நான் எம் நபர்களை நிர்வகிக்க விரும்பவில்லை அவர் வேலை செய்ய தயாராக இருந்தால் எனது பி D மாணவர்கள் அவரை ஒரு பெரிய அளவில் நிர்வகிக்க முடியும் எனவே பிஆர் குழு மிகவும் முக்கியமானது எல்லைகள் முழுவதும் சென்று அடிப்படையில் என்ன நடக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயன்பாடுகள் பற்றி அனைத்து தெரிந்து கொள்ளலாம் இன்று நாம் இருக்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு பிரச்சினைகள் கொடுத்திருக்கின்றீர்கள் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் இல்லை என்றால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வளராது எனவே மக்கள் அந்த வகையான விஷயங்களை பார்த்து தொடங்க வேண்டும் எங்கள் நிறுவனதில் உண்மையில் 4 அல்லது 5 இன்டெர்டிசிப்ளினேரி மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவையான சிக்கல்களை தீர்க்க முயற்சி செய்கிறார்கள் எனவே உங்கள் கூட்டாளிகளுடன் பேசுவது உங்கள் வழிகாட்டியுடன் பேசுவதைவிட மிக முக்கியமானது ஆனால் குறைந்தபட்சம் இரு வாரத்திற்கு ஒரு முறையாவது வழிகாட்டியை நேரிலும் நீங்கள் செய்ததை செய்யாததை சில தினசரி அறிக்கைகள் அல்லது வாராந்திர அறிக்கைகளை அனுப்புவதன் மூலமாகவும் தொடர்பில் இருக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி காமகோடி இப்படித்தான் இங்கு நடக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நல்லது நான் இந்த விவாதத்தை முடிக்க விரும்புகிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி பட்டப்படிபில் ஆர்வமாக உள்ள எவருக்கும் உங்கள் அறிவுரை என்ன பேராசிரியர் வி காமகோடி என்னுடைய ஆலோசனையை நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட அறிவுரை என்பது பொதுவானதுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆம் காமகோடி இன்று ஒரு பேராசிரியராக என் பணிநேரம் நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரம் நெருங்கியது எனவே மாணவர்கள் என்னைவிட இரண்டு மடங்கு அதிகமாக 32 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பாக்கிறேன் ஆகையால் சூரிய கடவுளிடம் சென்று 8 மணிநேரம் நீடித்து 32 மணி நேரத்தை பெறுங்கள் இப்போது மிகவும் முக்கியமானது முடிந்தவரை கடுமையாக உழைக்க வேண்டும் ஏனெனில் போட்டி மிக அதிகமாக உள்ளது பல்கலைக்களங்களில் நீங்கள் பணிபுரிகிறீர்கள் என்றால் பிரச்சினைகளைத் தீர்க்க குறைந்த பட்சம் 10 குழுக்களும் இதே பிரச்சனையுடன் செயல்படும் மேலும் பல மாநாட்டிற்கு அனுப்புகிறார்கள் நீங்கள் ஒரு கெடு கொடுத்தால் குறைந்தது மூன்று நபர்கள் தங்கள் கண்டுபிடிப்பை வெளியீடு செய்வார்கள் ஒரு வருடதில் பிரச்சனை போய்விடும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உங்களை நிலைநாட்டவும் அடுத்த காரியத்தை அடுத்த வேலைக்கு கூட மிக முக்கியம் இது ஒரு நாள் முதல் ஒரு குழுவில் வேலை செய்ய யோசனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு எழுத்தாளர் கொண்ட பதிவுகள் இன்று போய்விட்டது குறைந்தபட்சம் 4 முதல் 5 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் குழுவாக பதிப்பு வெளியிடுகிறார்கள் இவை அனைத்தும் பெரிய அளவிலான ஒத்துழைப்புடன் வெளியே வருகின்றன இவை அற்புதமான பகுதி குழு வேலை மிகவும் முக்கியம் பின்னர் உங்கள் பாரம்பரிய கோட்பாட்டைப் பெறுவதற்கான எனது பாரம்பரிய ஆலோசனைகள் உங்கள் கான்கிரீட் மற்றும் discrete கணிதம் மிகவும் தெளிவாக உள்ளது மிக முக்கியமானது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு விரைவாக மாறும் துறையாக உள்ளது எனவே இன்று 3 வருடங்களுக்குள் ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவிட்டால் உங்கள் சிக்கல் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும்போது காலாவதி ஆகிவிடும் எனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் பெரிய மாற்றம் உள்ளது நான் வேலை செய்கிற ஒரு கருவியை நான் பெற்றுக் கொண்டால் இந்த கருவி 5 வருடங்கள் ஆகும் அவர்கள் 2 3 வருடங்கள் சோதனை செய்திருப்பார்கள் பின்னர் ஆல்பா பதிப்பை வெளியிடுவீர்கள் அதனால் அந்த கருவி ஏற்கனவே 5 வயதாகிறது எனவே தொழிலின் வேகத்தோடு போய்க்கொண்டிருப்பதோடு கடின உழைப்பு தேவை எனவே இறுதியாக அது அனைத்து கடின வேலை மற்றும் குழு முயற்சி நல்ல அடித்தளம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி பேராசிரியர் காமகோடி காமகோடி இது சுவாரஸ்யமான உரையாடல் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி காமகோடி என்னை தேர்வு செய்ததற்கு நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உண்மையாக